நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் டி கான்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இது அனைத்து மாணவர்களுக்கும் படிப்புகளை வழங்குவதற்கான NPTEL MOOC திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இப்போது இந்த வாரத்தில் நான் உங்களுடன் மோதல் பற்றி விவாதிக்கத் தொடங்கினேன் பின்னர் நீங்கள் இதுவரை எந்த ஆளுமை வளர்ச்சியை முயற்சித்திருந்தாலும் மோதல்களைத் தீர்க்கும் திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் உங்கள் திறன்களை வளர்த்துக்கொள்வது சிறந்து விளங்குவதற்கான உங்கள் அணுகுமுறையை வளர்ப்பது மற்றும் அனைத்தின் அடிப்படையில் இப்போது இந்த சொற்பொழிவில் குறிப்பாக சில தனிப்பட்ட மோதல்களில் கவனம் செலுத்த முயற்சிப்பேன் பின்னர் நான் கொடுக்கப்போகும் சில எடுத்துக்காட்டுகளில் வேலை செய்யுமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் நாம் முன்பு செய்ததைப் பற்றிய விரைவான சிறப்பம்சங்கள் பற்றி பார்ப்போம் மோதல்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வரையறைகளைப் பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் ஆனால் பெரிய அளவில் மோதல்கள் என்பது கருத்து வேறுபாடுகள் போராட்டங்கள் சண்டைகள் ஆகியவை பற்றியன இவை இயல்பான வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் மோதல் தீர்வுகளின் அடிப்படையில் நீங்கள் மிகவும் அழிவுகரமான நபராக இருக்க முடியும் மோதல்களைத் தீர்ப்பதற்கான ஆக்கபூர்வமான வழிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது மற்றும் ஒரு மோதல் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லவில்லை என்பதை பொறுத்தது மோதல்களை உருவாக்கி பின்னர் தெரிந்தோ தெரியாமலோ அதை அதிகரிக்க முயற்சிக்கும் நபராக நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது மோதல்களைத் தீர்க்க முயற்சிக்கும் மற்றும் முடிந்தவரை அதை அகற்ற முயற்சிக்கும் நபரின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்களா அதிகமாக்குதல் மற்றும் நீக்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நமக்கு நன்மை தீமைகள் இருந்தன நாங்கள் அதைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் இறுதியில் மோதல்களுக்கு மூன்று நிலை தீர்மானங்கள் உள்ளன என்று நான் கூறினேன் ஒன்று பேச்சுவார்த்தை மற்றொன்று மத்தியஸ்தம் பேச்சுவார்த்தை என்பது இரண்டு நபர்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசுவதன் மூலமும் விவாதிப்பதன் மூலமும் குழுசிந்திப்பு மூலமும் அதை தீர்க்க முயற்சிப்பதாகும் ஆனால் மத்தியஸ்தம் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் தெரிந்த ஒரு மூன்றாம் தரப்பினரை அழைப்பது பின்னர் அந்த நபர் மத்தியஸ்தம் செய்ய முயற்சிக்கிறார் பின்னர் உறவை மீண்டும் சரியான வடிவத்திற்கு கொண்டு வருகிறார் கடைசி வகையான நடுவர் தீர்ப்பில் அதாவது நீங்கள் மூன்றாம் தரப்பினரிடம் மீண்டும் மூன்றாம் நபரிடம் செல்கிறீர்கள் ஆனால் இந்த நபர் உங்களுக்குத் தெரியாமல் இருக்கலாம் அது அரசியல்வாதியாக இருக்கலாம் அது ஒரு தலைவராக இருக்கலாம் அது அது உங்கள் முதலாளியாக இருக்கலாம் அது ஒரு நீதிபதியாக இருக்கலாம் உங்கள் பிரச்சினையைத் தீர்ப்பதற்கான சட்டப்பூர்வ திறன் கொண்டவர் என்று நீங்கள் நம்பும் ஒரு நபராக இருக்கலாம் எனவே வழக்கமாக நீங்கள் தேவைப்படும்போது மட்டுமே நடுவரிடம் செல்ல வேண்டும் இல்லையெனில் எளிய பேச்சுவார்த்தை மூலம் தனிப்பட்ட தனிமனித அளவில் மோதலை தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது தீர்க்கும் போது வின் வின் அணுகுமுறையில் கவனம் செலுத்தி வின் வின் தீர்வு மூலம் அதை வரிசைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அனைத்து தரப்பினருக்கும் சாதகமான முறையில் மோதல் தீர்க்கப்பட்டால் மட்டுமே அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கும் இப்போது நான் உங்களிடம் மற்றொரு கேள்வியைக் கேட்கிறேன் உங்கள் நாள் எப்படி இருந்தது நேற்று எப்படி இருந்தது மேலும் இன்றைய நாள் எப்படி தொடங்கியது மேலும் எப்படி இருந்தது அது எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்ததா மோதல்கள் இருப்பதையும் மோதல்கள் இருப்பதையும் பின் அதை சரி செய்ய நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் கவனிக்க தொடங்கினீர்களா அல்லது எந்த மோதல்களும் இல்லாத ஒரு நாளை நீங்கள் விரும்பினீர்களா உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் மோதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது மிகவும் சலிப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் எந்த மோதல்களும் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்குத் தேவையானது மோதல் தீர்க்கும் திறன்கள் மட்டுமே வாழ்க்கை ஏன் மிகவும் சலிப்பாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்குத் தருகிறேன் நீங்கள் ஒரு திரைப்படத்திற்குச் செல்லும்போது ஏன் ஒரு திரைப்படத்திற்குச் செல்கிறீர்கள் ஒரு படம் ஏன் பிளாக்பஸ்டர் ஆகி வருகிறது ஒரு திரைப்பட சூழ்நிலையைப் பாருங்கள் ஒரு அழகான பையன் ஒரு அழகான பெண்ணைச் சந்திக்கிறான் பையன் புத்திசாலி மிடுக்கானவன் பின்னர் அவர் கையில் ஒரு வேலை உள்ளது மற்றும் பெண் சமமாக புத்திசாலி மற்றும் மிடுக்காக இருக்கிறாள் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் காதலிக்கிறார்கள் அவர்கள் பெற்றோரிடம் சொல்கிறார்கள் பின்னர் பெற்றோர்கள் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரே மொழியைப் பேசுகிறார்கள் எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பின்னர் அவர்கள் திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு சரியான நேரத்தில் குழந்தைகள் பிறக்கின்றனர் குழந்தைகளும் வளர்ந்து வருகின்றனர் அவர்களும் புத்திசாலிகள் அவர்களும் மகிழ்ச்சியாக உள்ளனர் பின்னர் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இது போன்ற ஒரு திரைப்படத்தைப் பார்க்க 200 ரூபாய் டிக்கெட் தருவீர்களா இல்லை நீங்கள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் செல்லும்போது உண்மையில் வாழ்க்கை என்ன தரப்போகிறது என்பதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பையனைப் பெற விரும்புகிறீர்கள் அவர் அழகாக இருக்கலாம் ஆனால் பெண் அழகாக இல்லை மோதல் தொடங்குகிறது அல்லது பெண் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாள் பையன் அவ்வளவு புத்திசாலி அல்ல மோதல் மீண்டும் தொடங்குகிறது இப்போது பையனும் பெண்ணும் எப்படியோ ஆரம்பத்தில் ஒருவருக்கொருவர் விரும்பவில்லை மற்றொரு சூழ்நிலையில் சூழ்நிலையில் அவர்கள் சந்திக்கிறார்கள் பின்னர் அவர்கள் உடனடியாக ஒருவருக்கொருவர் காதலித்தனர் அவர்கள் சண்டையிடத் தொடங்குகிறார்கள் அவர்கள் விரும்பவில்லை பின்னர் அது மாறும் ஒரு சூழ்நிலை உள்ளது அது அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்ட மற்றொரு வகையான மோதலாக இருந்தது இப்போது அவர்கள் இதை பெற்றோரிடம் கொண்டு வருகிறார்கள் இப்போது பெற்றோர்கள் தாங்கள் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் மோதல் தொடங்குகிறது இப்போது பெற்றோர்கள் விரும்பினாலும் இப்போது அவர்களைச் சுற்றியுள்ள மத சமூகம் இந்த இரண்டு பேரையும் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கக்கூடாது என்று கூறுகிறது இப்போது மோதல் தொடர்கிறது இப்போது ஒரு பெற்றோர் சென்று மற்ற பெற்றோருடன் பேசுகிறார்கள் பெற்றோர் ஒப்புக்கொள்ளவில்லை மோதல் தொடரும் இப்போது மதத்தைத் தவிர சாதி தொடர்பாக பிரச்சினைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக வெவ்வேறு சாதி இந்த பிரச்சினையின் காரணமாக இரு பெற்றோர்களும் உடன்படவில்லை இப்போது அவர்கள் ஒப்புக் கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் உள்ளது இப்போது ஆமோதிப்பவர் கதாநாயகன் அல்லது கதாநாயகி அல்லது பெற்றோர் எப்படி மோதல்களைத் தீர்ப்பார்கள் பின்னர் திரைப்படத்தை க்ளைமாக்ஸுக்குக் கொண்டுவந்து அங்கு ஒரு பெரிய மோதலைக் கொண்டு வந்து பின்னர் அது தீர்க்கப்படுகிறது இதற்குப் பிறகு நீங்கள் தியேட்டரிலிருந்து கிளம்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த திரைப்படத்தைப் பார்க்க உங்கள் 200 ரூபாயை செலுத்தத் தயாராக உள்ளீர்கள் மற்றும் மோதல் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை பொறுத்து படம் ஒரு பிளாக்பஸ்டர் ஆகிறது எனவே இந்தக் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் கற்பனையான விஷயங்களைப் பார்ப்பதன் மூலம் மோதலை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது போன்றது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அதுதான் நீங்கள் தியேட்டருக்குச் செல்ல விரும்புவதற்கான காரணம் அதுவே அதுவே நீங்கள் கதைகளைக் கேட்க விரும்புவதற்கான ஒரு காரணம் நீங்கள் கிசுகிசுக்களில் கூட ஈடுபட இது ஒரு காரணம் யாரோ ஒருவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு கையாளுகிறார் என்பது போன்ற ஒன்று இது மிகவும் முரண்பட்ட சூழ்நிலை ஆனால் இந்த நபர் எப்படி இருக்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் எனவே சுருக்கமாக நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் மோதல்கள் இல்லாத வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த வாழ்க்கை மிகவும் மந்தமாக மிகவும் சலிப்பாக மிகவும் ஒரே மாதிரியான ஒன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மிகவும் சவாலான உத்வேகம் தரும் வாழ்க்கையை விரும்பினால் உங்களுக்கு மோதல்கள் தேவை ஆனால் உங்களுக்கு மிகவும் நல்ல தெளிவுத்திறன் தேவை குறிப்பாக வின் வின் அணுகுமுறை மற்றும் அதில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் மிகவும் சாதகமான முறையில் அதைத் தீர்ப்பதன் அடிப்படையில் தேவை இப்போது நீங்கள் அதைச் செய்ய விரும்பினால் முந்தைய விரிவுரையில் உங்களால் இருபுறமும் பார்க்க முடிய வேண்டும் என்று சொன்னேன் இரண்டு நபர்கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் உங்களால் இருபுறமும் பார்க்க முடிய வேண்டும் ஆனால் படத்தைப் பாருங்கள் இரண்டு படங்களையும் ஒரு வினாடி பாருங்கள் இப்போது முதல் படத்தில் ஒரு சிறிய சதுரம் உள்ளது இப்போது இந்த சிறிய சதுரத்தை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் இந்த சதுரம் பின்புறத்தின் வலது பக்க அடிப்பகுதியில் உள்ளதா அல்லது இது முன் பக்கத்தின் மேல் இடது பக்கத்தில் உள்ளதா இரண்டு பக்கங்கள் உள்ளன ஆனால் இந்த சதுரத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் இதை ஒரு பெரிய சதுரமாக பார்க்கலாம் சிறிதாக இருப்பதை அல்ல பின்னர் நான்கு பக்கங்கள் மட்டுமே உள்ளன அது வெறும் மாயை என்று நீங்கள் நினைக்கலாம் இப்போது அதுதான் பிரச்சினை நீங்கள் 1 ஐ மட்டுமே பார்த்தால் நீங்கள் மற்றொன்றை இழக்கிறீர்கள் மற்றொன்றை மட்டுமல்ல மூன்றாவது கோணத்தில் இருந்து பார்க்கும் வாய்ப்பையும் நீங்கள் இழக்கிறீர்கள் இப்போது ஒரு மோதலில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை சொல்வது எப்போதும் ஒரு நபர் அல்ல மற்ற நபரும் சமமாக வேறு சில உண்மைகளை உங்களுக்குச் சொல்கிறார் ஆனால் பின்னர் உண்மை உண்மையில் இந்த இரண்டு நபர்களிடமும் இல்லாமல் இருக்கலாம் அது இந்த இரண்டிற்கும் வெளியில் எங்கோ இருக்கலாம் அதைத் தீர்க்க நீங்கள் அங்கு இருந்தால் நீங்கள் இரண்டையும் கேட்க வேண்டும் பின்னர் அதை தீர்க்க வேண்டும் நீங்கள் சட்டென்று முடிவுக்கு வரக்கூடாது அடுத்த உதாரணத்தைப் பாருங்கள் மீண்டும் இது போன்றது உள்ளது இங்கே ஒரு சிறிய வட்டம் உள்ளது போல் தெரிகிறது இப்போது நீங்கள் இதை எங்கே பார்க்கிறீர்கள் இது முதல் பார்வையில் உள்ளதா முன் பகுதியில் மற்றும் அது முன் பக்கத்தில் மையத்தில் அல்லது எங்காவது பின்புறத்தில் உள்ளதா கீழே எங்காவது உள்ளதா இதை எங்கே பார்க்கிறீர்கள் நான் சொன்னது போல் ஒரே விஷயத்தைப் பார்க்க எப்போதும் இரண்டு வழிகள் உள்ளன பின்னர் இருப்பினும் ஒரு மூன்றாவது வழி இருக்கலாம் சில நேரங்களில் நான்காவது வழி எந்தவொருமுரண்பாடுகளையும் தீர்க்க முயற்சிப்பதற்கு முன்பு நாம் எந்த வகையான முன்னோக்கை எடுக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இருபுறமும் பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் மூன்றாவது பக்கமும் இருக்கக்கூடும் என்பதை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் மத்தியஸ்தராகப் போகிறீர்கள் என்றால் சாதகமாக இருக்கக்கூடிய மூன்றாவது சாத்தியமான விருப்பத்தைப் பாருங்கள் சம்பந்தப்பட்ட கட்சிகளுடன் கூட நீங்கள் சிந்திக்க முடிந்தால் நீங்கள் இன்னும் பல இனிமையான பக்கங்களைப் பார்க்க முடியும் இதைச் சொன்ன பிறகு சில முரண்பாடுகளைத் தீர்க்கும் திறன்கள் மற்றும் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செயல்முறையைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு முரண்பாட்டைத் தீர்க்க விரும்புவதற்கு முன் குறிப்பாக தனிப்பட்ட மோதல்களுக்கு இடையே நீங்கள் ஒரு உகந்த சூழலைத் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது முதலாளியும் தொழிலாளியும் அலுவலகத்தில் சண்டையிடுகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களை வெளியே அழைத்துச் செல்வது நல்லது கேண்டீனுக்கு அழைத்துச் செல்லுங்கள் சிற்றுண்டிச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவர்களை அருகிலுள்ள உணவகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் மனைவியும் கணவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்கவும் எனவே இது எனவே மிகவும் இனிமையானதாக இருக்கும் இந்த சூழல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவர்கள் பேச விரும்பினால் நீங்கள் அதன் ஒரு பகுதியாகவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் அவர்களை நீங்கள் குழுவாக சிந்திக்க சொல்லலாம் அதாவது முடிந்தவரை பல தீர்வுகளுடன் வெளியே வருமாறு நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் இப்போது அவர்கள் தீர்வுகளுடன் வெளிவந்தவுடன் நீங்கள் அவற்றை நன்மை தீமைகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி உண்மைகளை பெற முயற்சிக்கவும் அதாவது யார் சரி யார் தவறு என்று அடையாளம் காண்பதற்கு பதிலாக புறநிலை உண்மைகளைப் பெற முயற்சிக்கவும் என்ன நடந்தது யார் முதலில் தொடங்கினார் யார் என்ன செய்தார் எந்த நேரத்தில் அதற்கு முன்பு வந்தது என்ன பின்னர் வந்தது இதன் மூலம் உண்மையில் யார் அதை ஆரம்பித்தார்கள் என்பதை நீங்கள் கண்டறியலாம் பெரும்பாலான நேரங்களில் நான் சொன்னது போல் பிரச்சனையை உருவாக்கியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் முழு மோதலையும் கவனக்குறைவாக அல்லது தெரிந்தே தொடங்கியிருக்கலாம் இரண்டும் சாத்தியம் இப்போது நீங்கள் உண்மைகளைப் பெற்றவுடன் நீங்கள் இதன் ஒரு பகுதியாக இருந்தால் நீங்கள் செய்திறன்மிக்க அல்லது பிரதிபலிப்பு கவனித்தலை செய்ய முடிய வேண்டும் செயல்திறங்கிக்க அல்லது பிரதிபலிப்பு கவனித்தல் என்றால் என்ன நீங்கள் ஒரு நபர் சொல்வதை கூர்ந்து கவனிக்கும் போது உங்கள் கண்களும் காதுகளும் இடைவிடாமல் செயல்படும் பின்னர் நீங்கள் குறுக்கிடாமல் அந்த நபர் சொல்வதை கேட்கிறீர்கள் நீங்கள் ஏதாவது சொன்னால் அது அந்த நபரை அதைத் தொடரச் செய்வதற்காக மட்டுமே நீங்கள் சுருக்கமாக கூறலாம் நீங்கள் சுருக்கமாக சில கேள்விகளைக் கேட்கலாம் இது நபரை தொடர்ந்து கதையை சொல்ல வைக்கும் ஆனால் உங்கள் கருத்துக்களை மற்ற நபரின் மீது திணிக்கக்கூடாது நீங்கள் எப்பொழுதும் பேச முயன்று கொண்டு மற்றவரின் கருத்தைக் கூறவிடாமல் செய்யக்கூடாது எனவே செயல்திறன்மிக்க கவனித்தல் மிகவும் முக்கியமாகும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரச்சினையில் கவனம் செலுத்துவது நபரின் மீது அல்ல எனவே யார் என்ன செய்தார்கள் அந்த நபரை நீங்கள் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் எனவே அது முக்கியமல்ல ஆனால் இப்போது ஏதோ நடந்துள்ளது ஒரு மோதல் உள்ளது இந்த முரண்பாட்டை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் எனவே அது மிகவும் முக்கியமானது இப்போது நீங்கள் இதைப் புரிந்துகொண்டவுடன் யாராவது கோபமாக இருந்தால் யாராவது சினத்துடன் இருந்தால் இப்போது இப்போது கோபத்தை தளர்த்துவது அல்லது நிர்வகிப்பது மிகவும் மிகவும் முக்கியம் முந்தைய பதிவில் நான் சில பரிந்துரைகளை கூறினேன் அந்த நபர் குரலை சத்தமாக எழுப்பினால் நீங்கள் குரலை உயர்த்தக்கூடாது நீங்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் இப்போது அந்த நபர் அச்சுறுத்துகிறார் என்றால் மீண்டும் நீங்கள் கண்ணியமாக இருங்கள் நீங்கள் மிகவும் அமைதியாக இருங்கள் ஆத்திரப்படாதீர்கள் இப்போது கோபத்தை தளர்த்துவது அல்லது கையாள்வது பற்றி பார்ப்போம் நீங்கள் தளர்த்தக்கூடிய மற்ற வழிகள் அந்த நபர் வெளியில் இருந்து வருகிறார் பின்னர் இந்த நபரைப் பற்றி நீங்கள் சொன்ன ஒன்றைப் பற்றி கேள்விப்பட்ட அவர் மிகவும் கோபமாக இருக்கிறார் பின்னர் அவர் வந்து மேலும் உங்களைப் பார்த்து கத்துகிறார் பின்னர் இந்த விஷயங்களைச் செய்ய உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்கிறார் எனவே நீங்கள் உட்கார விரும்புகிறீர்களா என்று பணிவுடன் நீங்கள் சொல்லலாம் பின்னர் நான் கொஞ்சம் காபியை ஆர்டர் செய்கிறேன் அல்லது உங்களுக்காக சில குளிர் பானங்களைப் பெறுகிறேன் என்று கூறினால் பின்னர் நீங்கள் உண்மையில் அந்த நபரை நம்பவைக்க முடியும் அந்த நபர் வெளிப்படையாக இவ்வாறு சொல்லப் போகிறார் இல்லை நான் இங்கே ஒரு தேநீர் அல்லது குளிர் பானம் குடிப்பதற்காக வரவில்லை ஆனால் நீங்கள் அவரிடம் குறைதபட்சம் இவ்வாறு கூறலாம் உங்களுக்காக சிறிது குளிர்ந்த நீரை கொண்டு வருகிறேன் நீங்கள் அதை அருந்துங்கள் இப்போது நீங்கள் அந்த நபரை தண்ணீரைக் குடிக்கச் செய்ய முடிந்தால் நீங்கள் உண்மையில் அந்த நபரின் கோபத்தை அகற்றிவிட்டீர்கள் மக்கள் நீண்ட நேரம் கோபத்தைத் தொடர்வது மிகவும் கடினம் பெரும்பாலான நேரங்களில் கோபப்படுபவர்கள் அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாகவோ அல்லது சூழ்நிலையை தவறாகப் புரிந்து கொண்டவர்களாகவோ இருக்கலாம் உடனே ஆவேசம் வருகிறது இரத்தம் கொதிக்கிறது ஏனென்றால் ஓ யாரோ உங்களுக்கு கடுமையான அநீதி இழைத்துள்ளனர் என்று மனம் நினைக்கிறது இப்போது நீங்கள் அந்த நபருக்கு அந்த இடத்தை காட்ட வேண்டும் இப்போது இந்த சிறிய சைகை கூட நுண் திறமை ஆகும் நீங்கள் அவருக்கு ஒரு சிறிய கப் தேநீர் அல்லது ஒரு குளிர் பானம் கொடுக்கும்போது மற்றும் தற்செயலாக குளிர் பானம் இந்த சக மாணவருக்கு நபருக்கு மிகவும் பிடித்தது என்று வைத்துக்கொள்வோம் அவர் வேண்டாம் என்று கூறமுடியாமல் அதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது குளிர்ந்த நீர் கூட யாரும் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது அதை அந்த நபர் எடுத்து குடிக்கிறார் உண்மையில் அது நபரின் நரம்புகளை அமைதிப்படுத்தும் அது இது தளர்த்துவதற்கான ஒரு முறையாகும் அந்த நபரை உட்கார வைப்பது பின்னர் நீங்கள் பிஸியாக இருக்கும் ஒருவராக இருந்தால் எனவே நீங்கள் அந்த நபரை சில சுவாரஸ்யமான செயல்பாடுகளில் ஈடுபடுத்தலாம் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி அல்லது இசை போன்றவை எனவே காத்திருக்கும் போது கூட அந்த நபருக்கு கோபம் மெதுவாக குறையும் நீங்கள் கோபத்தை தளர்த்தி கையாண்ட பின் தகவல்தொடர்பு தடுப்பான்களைத் தவிர்க்கவும் எனவே தகவல் தொடர்பு தடுப்பான்கள் இதைப் பற்றி மேலும் பின்னர் பேசுவோம் ஆனால் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இவ்வாறு கூறுபவர்கள் நீங்கள் எப்போதும் இதைச் செய்கிறீர்கள் நீங்கள் இதை ஒருபோதும் செய்யவில்லைஎன்று கூறினால் அவர்கள் சிந்திப்பதில் கடினத்தன்மை இருப்பதைக் காட்டுகிறது பின்னர் யாரோ ஒருவர் இல்லை இல்லை என்று கூறுகிறார் நீங்கள் இதைப் போல குறுக்கிட முடியாது பின்னர் அந்த நபரை அவமதிக்க முயற்சிக்கிறார் இவை அனைத்தும் தகவல்தொடர்பு தடுப்பான்கள் அந்த நபர் மற்ற நபரை தகவல்தொடர்புகளில் தன்னிச்சையாக வெளியே வர அனுமதிக்கவில்லை இதைக் கவனியுங்கள் நிலைமை அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் தயவுசெய்து மற்ற நபரை பேச அனுமதிக்கவும் உங்கள் முறை வரும் நான் உங்களை முழுமையாக பேச அனுமதிப்பேன் நான் உங்கள் பேச்சைக் கேட்பேன் தயவுசெய்து அந்த நபர் அதை முடிக்கட்டும் அந்த நபர் உங்களை குற்றம் சாட்டினால் இப்போது குற்றம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள் எனவே நான் உங்கள் பேச்சைக் கேட்பேன் அவர் உண்மையில் ஏதோ தவறு செய்துவிட்டார் என்றால் நான் உங்களுக்கு உதவ இருக்கிறேன் சரி என்னை நம்புங்கள் இப்போது அடுத்தது பச்சாத்தாப திறன்கள் நாங்கள் விவாதித்த முதல் சில பாடங்களுக்குத் திரும்பிச் செல்லுங்கள் அங்கு நான் ஸ்டீபன் கோவே மனதில் முடிவை நினைத்து தொடங்குங்கள் என்று கூறியதை நான் குறிப்பிட்டேன் அடுத்த விரிவுரையில் நான் குறிப்பிட்ட மற்ற உதாரணத்தைப் பற்றியும் அவர் கூறுகிறார் மற்றவர் உங்களைப் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்வதற்கு முன் நீங்கள் முதலில் மற்றவரைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் மற்ற நபர் உங்களைப் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்வதற்கு முன்பு முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் முதலில் புரிந்துகொள்ள முயற்சிக்க வேண்டும் மற்ற நபரை கோபப்படுத்துவது எது மற்றவர்களின் சூழ்நிலையில் உங்களை வைத்துப்பாருங்கள் அந்த நபர் எப்படி உணருவார் என்பதை அனுபிவியுங்கள் பச்சாதாபம் என்பது உண்மையில் மற்ற நபர் உணர்வதை அனுபவித்து அந்த நேரத்தில் அவர் உண்மையில் என்ன உணர்கிறார் என்பதைப் புரிந்துகொள்வதாகும் உங்களால் அதைச் செய்ய முடிந்தால் உங்களால் அனுதாபம் கொள்ள முடிந்தால் அது மீண்டும் மோதலைக் குறைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் ஒன்று உள்ளது அறிவாற்றல் மறுசீரமைப்பு ஆகும் அறிவாற்றல் என்பது புலனுணர்வு மற்றும் கற்றல் மற்றும் பகுத்தறிவின் உளவியல் விளைவைக் குறிக்கிறது அறிவாற்றல் மறுசீரமைப்பு என்பது முந்தைய படத்தில் நான் உங்களுக்குக் காட்டியது போல ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு இரண்டு தீர்வுகள் மூன்று தீர்வுகள் இருக்கலாம் நீங்கள் ஒரே விஷயத்தைப் வெவ்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து பார்க்கலாம் இப்போது நீங்கள் உணர்வின் மூலம் முழு விஷயத்தையும் மறுகட்டமைக்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் உணர்வை சரி செய்கிறீர்கள் மற்றும் பின்னர் சரிசெய்யப்பட்ட புலனுணர்விலிருந்து ஏதாவது கற்றுக் கொண்டு பின்னர் அவர்கள் இருவரும் தவறு என்று இருவரையும் நம்ப வைப்பதற்கு உங்கள் தர்க்கம் மற்றும் பகுத்தறிவை செயல்படுத்துகிறீர்கள் அல்லது ஓரளவுக்கு ஒருவர் தவறாக இருக்கிறார் அதனால்தான் அந்த நபர் கோபமடைந்தார் ஆனால் மற்றவர் அவ்வாறு கூறவில்லை எனவே முழு விஷயத்தையும் நாம் மறுசீரமைக்க முடிந்தால் மீண்டும் நீங்கள் மோதலைக் குறைக்கலாம் பின்னர் இறுதியாக பேச்சுவார்த்தை முடிவுகள் அதன் முடிவில் சரி இப்போது நீங்கள் இப்படி செய்ய மாட்டீர்கள் எனவே இப்போது நீங்கள் இதைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் இதை இழக்கிறீர்கள் என்று நீங்கள் உணரவில்லை இதையும் நீங்கள் பெறுவீர்கள் அதன் முடிவில் அனைவருக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு தீர்வை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று உங்களிடம் வெற்றி வெற்றி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு இதுவே காரணம் எப்போதும் வெற்றி வெற்றி சூழ்நிலையை விரும்புங்கள் இப்போது இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நான் இப்போது தீர்வுகளை வழங்கப் போவதில்லை நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் மோதலை வைக்கப் போகிறேன் மோதலைப் பற்றி சிந்தியுங்கள் அடுத்த சொற்பொழிவில் நான் இதைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் பின்னர் உங்களுக்கு தீர்வுகளை வழங்கப் போகிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சிறந்த மோதலைத் தீர்க்கும் தீர்வைத் தரக்கூடியவன் என்ற எண்ணத்தில் நான் இல்லை என்பதை இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப் போவதில்லை என்னை விட நீங்கள் சிறந்த தீர்வுகளைக் கூட கொண்டு வரலாம் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் நீங்கள் இப்போது மோதலைக் பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதைப் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் விவாதிக்கவும் பின்னர் உங்கள் குடும்பத்தினரிடமும் உங்கள் அண்டை வீட்டாருடனும் நண்பர்களுடனும் சக ஊழியர்களுடனும் விவாதிக்கவும் பின்னர் பார்க்கவும் இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு தீர்ப்பீர்கள் தனிப்பட்ட உறவுகளில் இது இப்போது ஒரு பொதுவான சூழ்நிலை இதைப் பார்ப்போம் ஷில்பாவும் கிஷோர் ஒருவரை ஒருவர் மூன்று ஆண்டுகளாக காதலித்தனர் கிஷோருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை அவர்கள் காத்திருந்தனர் இருவரின் குடும்பங்களின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டனர் எனவே மோதல் முன்பு இருந்தது எனவே அவர் நிதி ரீதியாக சுதந்திரமாக மாற அவர்கள் காத்திருந்தனர் அவர்கள் குடும்பத்தின் விருப்பங்களை எதிர்ப்பதன் மூலம் தீர்வு கண்டனர் எனவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் எனவே குடும்பத்தினர் அதை எதிர்த்தனர் ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் இப்போது அவர்கள் கிஷோரின் வேலைக்காக மும்பைக்குச் செல்வதில் மகிழ்ச்சியடைந்தனர் எனவே அவர்கள் ஒரு பெருநகரத்திற்குச் செல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் மிகவும் தொலைதூரப் பின்னணியைச் சேர்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் ஒரு கிராமமாக இருக்கலாம் எனவே அங்கு நிலவும் பழமைவாத மனநிலையை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் அதை விட்டுவிட்டனர் கிஷோரியின் வேலைக்காக மும்பைக்குச் செல்வதில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் திருமணமான ஒரு வருடத்திற்குப் பிறகு கிஷோர் தொடர்பற்றவராக ஆகிவிட்டார் ஒரு வருடம் முடிந்துவிட்டது ஆனால் மெதுவாக அவர் இங்கே பேசுவதை நிறுத்திவிட்டார் இதன் பொருள் தான் தொடர்பற்றவர் என்பதாகும் அவர் தனது உள் பிரச்சினைகளை வெளிப்படுத்தவில்லை அவர் என்ன அனுபவித்துக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர் வேலையிலிருந்து தாமதமாக வீட்டிற்கு வந்து ஓய்வெடுக்க டிவி முன் தனியாக இருக்க விரும்புகிறார் வேலையில் உருவாகும் எந்த மன அழுத்தமும் வீட்டிற்குத் திரும்பி விடுகிறது அவர் டிவியைப் பார்த்து ஓய்வெடுக்க விரும்புகிறார் இப்போது ஷில்பா விலக்கப்பட்டதாக உணர்கிறார் அவர்கள்தான் குடும்பத்திலிருந்து விலகி ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர் இப்போது அவள் விலக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறாள் இப்போது இந்த பையன் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்னுடன் கண்ணுடன் கண் பார்த்து பேசவில்லை கிஷோர் சுயநலமாக மாறிவிட்டார் என்பதையும் தனது நல்வாழ்வைப் பற்றி கவலைப்படவில்லை என்பதையும் அவள் உணர்கிறாள் அவர் என்னைப் பற்றி சிந்திக்கவில்லை என்று அவள் நினைக்கிறாள் அவர் என்னை உணர்ந்துகொள்ளும் பக்குவத்தை இழந்துவிட்டார் இப்போது இங்கே ஒரு பெரிய மோதல் வருகிறது அவள் விவாகரத்து செய்ய வேண்டுமா என்று யோசித்தாள் இந்த பையனுடன் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைக்கும் மோதல் நிலைக்கு அவள் வந்துவிட்டாள் நான் ஏன் விவாகரத்து செய்து என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடாது இப்போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு மத்தியஸ்தரின் பாத்திரத்தை தருகிறேன் விவாகரத்து கோருவதிலிருந்து ஷில்பாவை நீங்கள் எவ்வாறு தடுப்பீர்கள் கிஷோரைத் தொடர்பு கொள்பவராகவும் அக்கறை கொண்டவராகவும் எப்படி செய்வீர்கள் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்றும் அவர்கள் உங்களை தங்கள் குடும்ப நண்பராக நம்புகிறார்கள் என்றும் வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல பதவியை வகிக்கிறீர்கள் எனவே இருவரும் உங்களை நம்புகிறார்கள் நீங்கள் ஒரு பக்கச்சார்பற்ற மற்றும் பாரபட்சமற்ற நபர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்போது எப்படி அவளை விவாகரத்துக்குத் தாக்கல் செய்வதைத் தடுத்து கிஷோரைப் பேசுபவனாகவும் அக்கறையுள்ளவனாகவும் எப்படி மாற்றுவீர்கள் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நாம் தொடர்ந்து விவாதிக்கும் மன்றத்தில் இதைப் பற்றி சொல்லுங்கள் இதைத் தீர்க்க நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எனக்குச் சொல்லலாம் அடுத்த சொற்பொழிவில் நான் எனது தீர்வுகளை வழங்குவேன் அவர்களின் பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாவது சூழ்நிலையை பார்ப்போம் மீண்டும் மற்றொரு முரண்பட்ட சூழ்நிலை மீண்டும் இது இந்திய வீடுகளில் மிகவும் பொதுவான சூழ்நிலையாகும் இப்போதெல்லாம் இது தான் மகனுக்கும் தந்தைக்கும் இடையிலான உரையாடல் மகன் சொல்கிறான் அப்பா இந்த கோடையில் என்னை வெளிநாட்டுப் பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக நீங்கள் உறுதியளித்தீர்கள் தந்தை ஆம் நான் கூறினேன் உனக்கு 10 புள்ளிகள் சிபிஐ கிடைத்தால் ஆக தெரியாதவர்களுக்கு ஐஐடி போன்ற பெரும்பாலான அமைப்புகளில் 10 புள்ளி என்பது 100க்கு 100 முழு மதிப்பெண்கள் எடுப்பது போன்றது மகன் கூறுகிறார் எனக்கு 9 6 கிடைத்துள்ளது அது போதுமான அளவு நெருக்கமாக உள்ளது மீண்டும் 9 6 என்பது 96 மதிப்பெண்கள் போன்றது இப்போது அப்பா கூறுகிறார் ஆனால் அது 10 ஆகாது குழந்தை மகன் சொல்கிறான் நீங்கள் மிகவும் மோசமான அப்பா தந்தை கூறுகிறார் தோல்வியுற்றவருக்கு இது மிகவும் பொருத்தம் இழந்தவன் என்றால் நீங்கள் அதை இழந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் அதனால் நான் கெட்டவன் என்று நீ சொன்னால் அதனால் நான் உங்களுக்கு கெட்டவனாகவே இருக்கிறேன் ஆதித்யாவைப் பார் அவன் தொடர்ந்து 10 புள்ளிகளைப் பெற்றுள்ளான் ஆனால் அவரது தந்தை எப்போதும் அவரை நேசிக்கிறார் ஆதரிக்கிறார் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள் அப்பா நீங்கள் என்னை அல்ல உங்கள் மகளை மட்டுமே நேசிக்கிறீர்கள் இப்போது அப்பா கூறுகிறார் இது நியாயமற்றது உனக்காக இவ்வளவும் செய்ததற்கு பிறகுமா நான் என் சேமிப்பு முழுவதையும் உங்கள் கல்லூரியின் கட்டணத்தை செலுத்த பயன்படுத்தினேன் நன்றியற்ற நாயே அவர் கோபத்தில் அவரை அறைகிறார் இப்போது மகன் அழத் தொடங்குகிறான் அழும் போது அவன் கூறுகிறான் நீங்கள் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்பா ஒருபோதும் இல்லை நான் உன்னை வெறுக்கிறேன் நான் இப்போதே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் இப்போது இங்கே நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான பாத்திரத்தை வகிக்கலாம் இப்போது நீங்கள் மகனுக்குத் தாயாக இருக்கிறீர்கள் அது தெளிவாக கணவருக்கு மனைவி போன்றது எனவே நீங்கள் மீண்டும் நீங்கள் மிகவும் அன்பான கதாபாத்திரத்தை வகிக்கிறீர்கள் இருவரும் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் நம்புவார்கள் நீங்கள் அவரை குறிப்பாக மகனைத் எப்படி தடுப்பீர்கள் தந்தை மற்றும் மகன் இருவரையும் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ள வைப்பீர்கள் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் நான் வழங்கிய பரிந்துரைகளுக்குத் திரும்புங்கள் நான் செயல்முறையையும் பரிந்துரைத்துள்ளேன் அந்த திறன்களைப் பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டுப்பாடத்தைச் செய்யுங்கள் மன்றத்தில் விவாதிக்கவும் உங்கள் நண்பர்களுடன் விவாதிக்கவும் தீர்வுகளைக் கொண்டு வரவும் அடுத்த சொற்பொழிவில் இதை விரிவாக விவாதிப்போம் இப்போது நான் உங்களுக்குச் சொன்னது போல் நான் முடிப்பதற்கு முன் வெற்றி வெற்றி தீர்வை அடைய முயற்சிக்கவும் மேலும் இது ஒரு வெற்றி வெற்றி தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றி வெற்றி தீர்வை வழங்க முடிந்தால் நினைவில் கொள்ளுங்கள் அதன் முடிவில் பரஸ்பர மரியாதையின் தீவிர உணர்வு உள்ளது மற்றும் ஒவ்வொரு மோதலும் தீர்க்கப்படும்போது அன்பு ஆழமாக வளர்கிறது மக்கள் மீண்டும் நெருங்கி வருகிறார்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் தீவிரமாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள் இப்போது இரண்டு நிகழ்வுகளிலும் ஒன்று விவாகரத்துக்கு வழிவகுக்கிறது மற்றொன்றில் மகன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் இது மிகவும் முரண்பட்ட வெறுக்கத்தக்க சூழ்நிலை நீங்கள் அதை வெற்றி வெற்றி தீர்வுடன் தீர்க்க வேண்டும் நீங்கள் நல்ல தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன் இதைப் பற்றி யோசியுங்கள் அடுத்த சொற்பொழிவில் சந்திப்போம் தேங்க்ஸ்